வி அமைப்புகளை வடிவமைக்க இப்போது சில ஆக்டேவ் ஸ்கிரிப்டிங் செய்வோம் ஃபோல்டரில் இரண்டு ஃபைல்கள் உள்ளன ஒன்று சிஸ்டெம் டிசைன் m அதைப் பற்றி இப்போது விவாதிப்பேன் மற்றொன்று Hat estimation இதை நாம் முன்பு விவாதித்தோம் உண்மையில் எனது முந்தைய வார விவாதத்திலிருந்து இந்தக் ஃபைல் ஐ தேர்ந்தெடுத்துள்ளேன் இது Hat பற்றிய மதிப்பீட்டை அளிக்கிறது கொடுக்கப்பட்ட வளிமண்டல விளைவுகள் மற்றும் சாய்வுக்கு அந்த ஒரு இடத்தில் விழும் சூரிய ஆற்றல் மதிப்பு ஆகும் நான் இந்த ஃபைல் ஐ சற்று மாற்றியமைத்தேன் அது ஒரு ஃபங்சனாக மாறும் அதை system design m இல் அழைக்க முடியும் எனவே நான் இப்போது சிஸ்டெம் டிசைன் எம்system design m க்கு செல்வேன் இங்கே நான் ஸ்கிரிப்ட் ஃபைல் ஐ எழுதியுள்ளேன் எனவே அடிப்படையில் இது சில பிரிவுகளைக் கொண்டுள்ளது ஒன்று விவரக்குறிப்புகள் ஸ்பெசிஃபிகேசன் லோட் தொடர்பான விவரக்குறிப்புகள் பேட்டரி தொடர்பான விவரக்குறிப்புகள் பி வி மற்றும் இன்சோலேஷன் தொடர்பான விவரக்குறிப்புகள் பின்னர் பேட்டரியின் அளவைப் பற்றி நாங்கள் விவாதித்ததைப் போலவே அந்த சமன்பாடுகளை ஸ்கிரிப்ட் ஃபைல் ல் வைக்க முயற்சிப்போம் பின்னர் Hat minimum பெறுவது எப்படி அடிப்படையில் நாம் முன்பு முந்தைய வாரம் விவாதித்த அதே ஸ்கிரிப்ட் ஃபைல் ஐப் பயன்படுத்துகிறேன் ஆனால் இப்போது அது ஒரு ஃபங்சனாக மாற்றப்பட்டுள்ளதுஅடுத்து பி யை அளவிடுவது எவ்வாறு என்றும் பின்னர் இறுதியாக முடிவுகளைக் காண்பிப்பது பற்றியும் பார்ப்போம் எனவே இவையெல்லாம் இந்த பிரிவுகள் மற்றும் நான் இங்கே எடுத்துள்ள எண்கள்மதிப்புகள் நாம் கையால் கணக்கிட்டு எடுத்த அதே எண்கள் ஆகும் ஆகவே நீங்கள் அவற்றை சரிபார்க்க முடியும் எனவே பகல் நேர லோட் வாட் ஹவர் வாட் ஹவர் இரவு உச்ச லோட் மின்னோட்டம் சராசரி லோட் மின்னோட்டம் தன்னியக்க நாட்களின் எண்ணிக்கை தன்னியக்கத்திற்கு பிறகு ரீசார்ஜ் செய்யும் நாட்கள் பேட்டரி தொடர்பான விவரக்குறிப்புகள் Vbat நாமினல் மின்னழுத்தம் பேட்டரியின் செயல்திறன் டிஓடி வெளியேற்றத்தின் ஆழம் மற்றும் பி வி மற்றும் இன்சோலேஷன் தொடர்பானவை பி வி இன் செயல்திறன் 16 லேட்டிடுட்அட்சரேகை 12 97 பெங்களூர் அட்சரேகை 10 டிகிரி சாய்வு கோணம் எனவே பேட்டரி அளவீட்டு சமன்பாடு நாம் விவாதித்த அதே சமன்பாடுகள் நான் அவற்றை இங்கே சேர்த்துள்ளேன் Hat minimum ஐ மதிப்பிடுகிறேன் நாம் முன்பு முந்தைய வாரம் விவாதித்த அதே ஸ்கிரிப்ட் ஃபைல் ஐப் பயன்படுத்துகிறேன் ஆனால் இப்போது அது ஒரு ஃபங்சனாக மாற்றப்பட்டுள்ளது ஃபங்சனாக செயல்பட்டு Hat minimum ஐ அவுட்புட்டாக கொடுக்கும் அந்த ஃபங்சனின் பெயர் Hat estimation மேலும் ஃபங்சன் க்கான உள்ளீடுகள்இன்புட் Q அல்லது φ லேட்டிடுட்அட்சரேகை மற்றும் B β சாய்வு கோணம் எனவே நான் இங்கே அந்தக் கருத்துகளைத் தெரிவித்தேன் பின்னர் மீதமுள்ளவை நாம் முன்னர் விவாதித்த Hat minimum மதிப்பீட்டு ஃபங்சன் போன்றது இது Hat minimum இந்த ஃபங்சன் லிருந்து இதுதான் திரும்பி வருவது இதை பி வி சிஸ்டெம் வடிவமைப்பிற்கு பயன்படுத்துகிறோம் இந்த மதிப்பு ஒரு நாளைக்கு ஒரு சதுரமீட்டர்க்கு கிலோவாட் ஹவர் இல் உள்ளது இந்த மதிப்பை இங்கு உச்ச வாட் பீக் வாட் கண்டுபிடிக்க நாம் பயன்படுத்துவோம் எனவே இந்த பகுதியில் அடிப்படையில் நான் nr மதிப்பை 1 ஆகக் வைக்க விரும்புகிறேன் ஏனென்றால் nr ஆல் வகுக்க வேண்டியுள்ளது மேலும் என்னால் உண்மையில் பூஜ்ஜியத்தால் வகுக்க முடியாது எனவே நான் nr ன் மதிப்பை 1 என்று வைத்து ஒரு புதிய குறியீடு nrr கொடுக்கிறேன் ஸ்கிரிப்ட் ஃபைல் இல் கணக்கீடு செய்ய மட்டுமே இந்த மதிப்பு மற்றபடி அனைத்து சமன்பாடுகளும் நாம் விவாதித்தபடியே இருக்கும் பிறகு டிஸ்ப்ளே க்கு செல்கிறோம் நீங்கள் ஸ்பெக்கை டிஸ்ப்ளே செய்கிறீர்கள் பின்னர் நீங்கள் பேட்டரி அளவையும் பி வி பேனல் அளவிடுதல் முடிவுகளையும் காண்பிப்பீர்கள் எனவே இது முழு பி வி சிஸ்டெம் வடிவமைப்பையும் உங்களுக்கு வழங்கும் இப்போது நாம் எவ்வாறு ஆக்டேவை இயக்கி முடிவுகளைப் பெறுவது எப்படி என்று பார்ப்போம் எனவே நான் ஆக்டேவைத் தொடங்குவேன் எனவே இது ஆக்டேவ் பி சிம்என்ற குறிப்பிட்ட ஃபோல்டருக்கு செல்லலாம் எனவே நாங்கள் விவாதித்ததைப் போல இந்த இரண்டு ஃபபைல்களும் இங்கே உள்ளன வொர்க் ஸ்பேசை அழிக்கலாம் சிஸ்டெம் வடிவமைப்பை இயக்குவேன் இயக்கும் போது முடிவுகள் காண்பிக்கப்படுவதை நீங்கள் காண்பீர்கள் இவை வடிவமைக்கப்பட்ட பி வி அமைப்பிற்கான காட்டப்படும் வெளியீடு முடிவுகள் முதல் பகுதி விவரக்குறிப்புகளுடன் தொடர்புடையது அதாவது இவை நாம் உள்ளிட்ட அதே மதிப்புகள் பேட்டரி தொடர்பான விவரக்குறிப்புகள் லோட் விவரக்குறிப்புகள் பி வி தொடர்பான விவரக்குறிப்புகள் மற்றும் இன்சோலேஷன் இந்த மதிப்புகள் எல்லாம் ஒரே இடத்தில் வைத்திருப்பது நல்லது இதன் மூலம் நீங்கள் பெற்ற முடிவுகளுடன் எப்போதும் குறுக்கு சோதனை செய்யலாம் இரண்டாவது பகுதி பேட்டரி அளவு பி வி அளவு பேட்டரி ஆம்பியர் ஹவர் திறன் 68 Ah பின்னர் பீக் லோட் டிஸ்சார்ஜ் உடன் தொடர்புடைய சி வீதம் சராசரி லோட் டிஸ்சார்ஜ் உடன் தொடர்புடைய சி விகிதம் இருக்கிறது இது அடிப்படையில் கணக்கிட்ட ஆம்பியர் ஹவர் ஐ பீக் கரன்ட்டால் வகுத்தால் கிடைக்கும் மற்றும் ஆம்பியர் ஹவர் ஐ சராசரி லோட் கரன்ட்டால் மின்னோட்டத்தால் வகுத்தால் கிடைக்கும் எனவே C 11 ஆனால் இதை விட குறைந்த மதிப்பை நீங்கள் பயன்படுத்தலாம் எனவே இது C 10 ஆக இருக்கலாம் C 25 C 20 ஆக இருக்கலாம் இவை கணக்கீடுகளைச் செய்யும்போது நாம் விவாதித்தபடி இருக்கிறது நாம் ஏற்கனவே கணக்கிட்டுள்ளபடி Hat minimum 4 58 பி வரிசையின் பீக் வாட் 418 உள்ளார்ந்த பகுதியின் பரப்பளவு 2 6 மீ 2 மற்றும் சரியான மொத்த ரியல் எஸ்டேட் பகுதி சுமார் 3 4 மீ 2 ஆனால் இது நாங்கள் செய்ததை சரிபார்க்க மட்டுமே ஆனால் நீங்கள் இங்கே நிறைய விஷயங்களை ஆராயலாம் நீங்கள் தன்னியக்க நாட்கள் தன்னியக்க நாட்களுக்குப் பிறகு பேட்டரியை நிரப்பும் சார்ஜ் ரீசார்ஜ் செய்யும் நாட்கள் பகல் மற்றும் இரவு லோட்கள் ஆகியவற்றை மாற்றி முடிவுகளை ஆராயலாம் பேட்டரியின் அளவு மற்றும் பி வி பேனலின் அளவு இவற்றைப் பொறுத்தவரை வெளியீட்டு முடிவுகள் என்ன என்பதைக் காணலாம் வி அமைப்புகளின் வடிவமைப்பைப் பற்றிய கூடுதல் நுண்ணறிவை உங்களுக்கு வழங்கும்